செக்யூர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங்என்ற பாடத்திட்டத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் எனவே முந்தைய வீடியோ விரிவுரைகளில் மைக்ரோ ஆர்க்கிடெக்சுரல் தாக்குதல்களைப் பார்த்தோம் ஃப்ளஷ் மற்றும் ரீலோட் பிரைம் மற்றும் ப்ரோப் மற்றும் கேச் மெமரியைப் பயன்படுத்தும் இதுபோன்ற பிற நேர இணைப்புகளைப் பார்த்தோம் இந்த வீடியோ சொற்பொழிவில் ஒப்பீட்டளவில் புதிய ஒன்றைப் பார்ப்போம் எனவே இது ஸ்பெகுலேஷன் தாக்குதல்கள் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த தாக்குதல்கள் அடிப்படையில்சில சிறப்பம்சங்களை கொண்ட இன்டெல் போன்ற தளங்களை குறிவைத்தே நடத்தப்படுகின்றன எனவே இங்கு பெறப்படுகின்ற சிறப்பம்சங்கள் என்னவென்றால்அவுட் ஆஃப் ஆர்டர் எக்ஸ்சிகியூஷன் மற்றும் ஸ்பெகுலேஷன் எக்ஸ்சிகியூஷன் மேலும் இந்த தாக்குதல்களில் சற்று மாற்றம் செய்யும் பொழுது நாம் பிரான்ச் பிரிடிக்சன் என்ற சிறப்பு அம்சத்தை பெறுகின்றோம் இது இந்த நவீன நுண்செயலிகளில் பலவற்றில் பொதுவாக பயன்படுத்தப்படும் வன்பொருளாகும் எனவே இந்த தாக்குதல்கள் என்ன என்பதனை விவாதிப்பதற்கு முன்பு ஸ்பெகுலேஷன் என்றால் என்ன ஸ்பெகுலேஷன் உடன் இணைக்கப்பட்ட இந்த சொற்கள் உண்மையில் என்ன செய்கின்றன என்பதற்கான சுருக்கமான பின்னணியைக் காண்போம் எனவே இந்த இன்ஸ்டிரக்ஷன்களின் தொகுப்பைப் பார்ப்போம் எனவே இங்கே 5இன்ஸ்டிரக்ஷன்கள் உள்ளன இது தான் கம்பைலரால் உண்மையில் உருவாக்கப்படுகின்றது அல்லது ஒரு புரோகிராமர் குறியீட்டை அசெம்பிளியில் எழுதுகிறார் என்றால் அவர் இந்த குறிப்பிட்ட வழியில் குறியீட்டை எழுதியிருப்பார் எனவே நாம் இங்கே பார்ப்பது 5 வழிமுறைகள் அவை லோட் மூவ்ஆட்ஸ்டோர் மற்றும் சப்டிராக்ட்load move add store and the subtract instruction அறிவுறுத்தல் மற்றும் அவை அனைத்தும் வெவ்வேறு ரெஜிஸ்டர்களில் வேலை செய்கின்றன ஆகவே ஒவ்வொரு இன்ஸ்டிரக்ஷன்களுக்கும் டார்கெட் ரெஜிஸ்டர்களான ஆர்0 ஆர்2 ஆர்1 மற்றும் ஆர்4r0 r2 r1and r4 போன்ற ரெஜிஸ்டர்கள் உள்ளன இந்தரெஜிஸ்டர்களில் இந்த வகையான இன்ஸ்டிரக்ஷன்களின் முடிவுகள் சேமிக்கப்படுகின்றன இந்த வழிமுறைகளை சரியான முறையில் இயக்குவதற்காக அல்லது எதிர்பார்க்கப்படுவது என்னவென்றால் இந்த அறிவுறுத்தல்கள் ஒவ்வொன்றும் துல்லியமாக இந்த வரிசையில் இயங்குகின்றன எனவே முதலில் லோட் அறிவுறுத்தல் செயல்படுத்துகிறது பின்னர் மூவ்ஆட்ஸ்டோர் மற்றும் சப்டிராக்ட்load move add store and the subtract instruction இருப்பினும் பெரும்பாலும் கவனிக்கப்படுவது என்னவென்றால் இந்த அறிவுறுத்தல்கள் மறுவரிசைப்படுத்தப்பட்டால் அதனுடைய செயல்திறன்சற்று பயனளிக்கும் விதத்தில் இருக்கும் எடுத்துக்காட்டாக லோட் அறிவுறுத்தல் ஒரு குறிப்பிட்ட முகவரியை அணுகும்போதுஅதாவது முகவரி 1 என்ற முகவரியை மெயின் மெமரியில் இருந்து அணுகும் அல்லது ஒரு கேச் மெமரியைக் அணுகினால் இந்த குறிப்பிட்ட செயலியில் ரெஜிஸ்ட்ரியில் சேமிக்கப்பட்ட இந்த லோட் அறிவுறுத்தல் மூவ் மற்றும் ஆட் போன்ற பிற வழிமுறைகளை விட கணிசமாக அதிக நேரம் எடுக்கும் எனவே லோட் அறிவுறுத்தல்கள் மற்றும் இந்த அடுத்தடுத்த அறிவுறுத்தல்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து இல்லாமல் இருக்கும் செயலியில் இந்த வழிமுறைகளை உண்மையில் ஒரு வரிசையில் செயல்படுத்த முடியும் இது நிரலில் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது வேறு விதமாக கூறுவதானால் இந்த வழிமுறைகளை ஒரு ஒழுங்கற்ற முறையில் செயல்படுத்துவதன் மூலம் செயலி இன்னும் சரியான முடிவைப் பெற முடியும் இங்கு இரண்டாவது வரைபடத்தில் நாம் காண்பிப்பது செயலியின் உள்ளே என்ன நடக்கிறது என்பதுதான் எனவே அறிவுறுத்தல்கள் உண்மையில் ஒழுங்கற்ற முறையில் செயல்படுத்தப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் சப்டிராக்ட் அறிவுறுத்தல் முதலில் செயல்படுத்தப்படுகிறது பின்னர் நம்மிடம்ஸ்டோர் அறிவுறுத்தல் மற்றும் பல உள்ளன எனவே இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த அறிவுறுத்தல்கள் அனைத்தும் ஒன்றையொன்று சார்ந்து இல்லாமல் இருப்பதால் இந்த அறிவுறுத்தல்களை வரிசைப்படுத்தல் என்பது ஒரு மிகப் பெரிய விஷயமல்ல செயல்பாட்டின் முடிவில் முடிவுகள் உண்மையில் வரிசையில் உள்ளன என்பதனை செயலியானது உறுதிப்படுத்துகின்றது எனவே இந்த முடிவுகளின் தொகுப்பையோ அல்லது இந்த இன்ஸ்டிரக்ஷன்களின் முடிவுகளையோ நீங்கள் கவனிக்கிறீர்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த இன்ஸ்டிரக்ஷன்களின் முடிவுகள் உண்மையான வரிசைப்படுத்துதல் இன்ஸ்டிரக்ஷன்களின் முடிவுகளுடன் ஒத்துப்போகின்றன எனவே எடுத்துக்காட்டாக இந்த லோடுக்கான இலக்கு ஆர்0 ஆகும் இது இந்த மெமரி முகவரியுடன் தொடர்புடைய உள்ளடக்கங்கள் ஆர்0 இல் நோட் செய்யப்பட்டுள்ளது அதேபோல் ஆர்0 இல் திரும்பி வந்த முதல் முடிவு உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட ஸ்லைடில் நாம் காண்பது என்னவென்றால் ஒரு நிரல் ஒரு குறிப்பிட்ட முறையில் திரும்பி வந்தாலும் அது ஒழுங்கற்ற வரிசை முறைகளில் செயல்படுத்தப்படலாம் ஆனால் இறுதியில் செயலி மூலம்இந்த வரிசையானது மீட்டமைக்கப்படுகிறது இதனால் முடிவுகள் அல்லது ரிஜிஸ்டர்களிலிருந்து திரும்பி வரும் முடிவுகள் நிரலுக்கான அசல் எதிர்பார்ப்புடன் பொருந்தும் எனவே இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நம்மிடம் ஒரு ஒழுங்கற்ற செயலாக்கம் இருந்தாலும் நிரலின் முடிவு சரியாகவே இருக்கும் பல நவீன நுண்செயலிகளில் பிரபலமான மற்றொரு அம்சம் ஸ்பெகுலேஷன் செயல்பாடு எனவே செயலியின் செயல்திறனை மேம்படுத்துவதற்குஅடிப்படையில் இந்த ஸ்பெகுலேஷன் செயல்பாடு பயன்படுத்தப்படுகிறது எனவே உண்மையில் ஒரு சிறிய எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் முன்பு போலவேநமக்கு இன்ஸ்டிரக்ஷன்களின் ஒரு தொகுப்பு உள்ளன ஒரு முக்கியமான அறிவுறுத்தல் அதாவது இந்த எடுத்துக்காட்டுக்கு முக்கியமானஅறிவுறுத்தல் இதுவாகும் அதாவது ஜம்ப் ஆண் நோ0 ஒரு லேபிளுடன் இணைக்கப்படுகிறது எனவே இங்கே என்ன நடக்கிறது என்றால் இந்தகம்பேரிசன் அறிவுறுத்தலை பொறுத்துஆர்0 ஆர்1 க்கு சமமாக இருந்தால் 0பிளாக் ஆனது செயலியில் அமைக்கப்படுகின்றது இதன் விளைவாக ஜம்ப் ஆண் நோ0 ஒரு ஜம்ப்பை ஏற்படுத்தாது மற்றும் நிரல் தனது செயல்பாட்டை தொடர ஆரம்பிக்கும் மறுபுறம் ஆர்0ஆர்1 க்கு சமமாக இல்லாவிட்டால் 0 பிளாக் மீண்டும் அமைக்கப்படுகின்றது அதாவது அல்லது வேறுவிதமாகக் கூறினால் 0 பிளாக் 0 க்கு சமம் மேலும் இந்த குறிப்பிட்ட சோதனையில் ப்ரோக்ராம் கவுண்டர் குறிப்பிட்ட இந்த லேபிளில் ஜம்ப் செய்துஅங்கிருந்த இயக்கத்தை தொடங்கும் அல்லது வேறு வேறுவிதமாகக் கூறுவதானால் இங்கே நாம் காண்பது 0 பிளாக் மதிப்பு 1 ஆக வைக்கப்பட்டிருப்பதால் அது இந்த இன்ஸ்டிரக்ஷன்களை செயல்படுத்த ஆரம்பிக்கும் மறுபுறம் 0 பிளாக்கின் மதிப்பு 0 ஆக இருந்தால் அ இருந்தது ஒரு ஜம்ப் நடைபெறுகிறது மற்றும் லேபிளைத் தொடர்ந்து வரும் இன்ஸ்டிரக்ஷன்கள் இயங்கும் இப்போதுசெயல்திறன் பற்றிய கண்ணோட்டத்தில் நோக்கும்போதுஇந்த விஷயத்தில் சிக்கல் ஏற்படுகின்றது எனவே இதுபோன்ற ஒரு ஜம்ப் இருக்கும் போதெல்லாம் ஒரு செயலியில் உட்பகுதியில் என்ன நடக்கும் என்றால் அது முழு பைப் லயனையும் ஃபிளஷ் செய்துவிடும் மேலும் லேபிளைப் பின்பற்றி இந்த அறிவுறுத்தல்களுடன் தொடர்புடைய புதிய அறிவுறுத்தல்கள் மெமரியிலிருந்து பெறப்படும் இப்போது மேம்பட்ட அல்லது மிகவும் பிரபலமான சமீபத்திய நுண்செயலிகள் கணிசமாக பெரிய பைப் லயனை கொண்டுள்ளன இதன் விளைவாக பைப் லயனில் பல நூறு அல்லது அதற்கு மேற்பட்ட அறிவுறுத்தல்கள் இருக்கும் எனவே ஒவ்வொரு முறையும் இதுபோன்ற ஒரு பிரான்ச்வேறொரு மெமரி இடத்திற்குச் செல்லும்போது இந்த முழு பைப் லயனும் ஃபிளஷ் செய்யப்பட்டுவிடும் மேலும் டார்கெட் மெமரியில் இருந்து புதிய இன்ஸ்டிரக்ஷன்களைப் பெற வேண்டும் எனவே இது கணிசமான செயல்திறன்களில் சிறிது சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் எனவே இந்த செயல் திறன்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை உண்மையில் குறைக்க மைக்ரோபிராசஸர்கள் என்ன செய்கின்றன என்றால் ஒரு ஜம்ப் அறிவுறுத்தலின் முடிவைப் பற்றி செய்யப்படுகின்றது எடுத்துக்காட்டாக இந்த ஜம்பைத் தொடர்ந்து வரும் இன்ஸ்டிரக்ஷன்கள் தொடர்ச்சியான இன்ஸ்டிரக்ஷன்களாக இருக்கும் என்று செயலி ஊகிக்கும் எனவே இது இந்த இன்ஸ்டிரக்ஷன்களை மெமரியில் இருந்து பெறத் தொடங்கி அவற்றை ஸ்பெகுலேட் முறையில் செயல்படுத்தத் தொடங்கும் இதன் பொருள் என்னவென்றால் இந்த இன்ஸ்டிரக்ஷன்களின் முடிவுகள் இந்த ஜம்ப் அறிவுறுத்தலின் முடிவு அறியப்படும் வரைதீர்மானம் செய்யப்படுவதில்லை எனவே இந்த குறிப்பிட்ட தருணத்தைக் கருத்தில் கொள்வோம் எனவே முதலில் செயலியில் இந்த ஜம்ப் ஆண் நோ0 ஐத் தொடர்ந்து வரும் இன்ஸ்டிரக்ஷன்கள் மெமரியில் இருந்து பெறப்படும் அது ஸ்பெகுலேட் முறையில் செயல்படுத்தப்படும் இப்போது நாம் உண்மையில் இந்த இன்ஸ்டிரக்ஷனை இயக்கும்போது அல்லது ஆர்0 ஆர்1 ஐ ஒப்பிடுகையில் 0 பிளாக் அமைக்கப்பட்டதன் விளைவாக ஆர்0 ஆர்1 க்கு சமம் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது இதுபோன்ற சந்தர்ப்பத்தில் ஜம்ப் ஆண் நோ0 லேபிள் இந்த குறிப்பிட்ட இன்ஸ்டிரக்ஷன் தோல்வியடையும் மற்றும் அதனை தொடர்ந்து வரும் இன்ஸ்டிரக்ஷன்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் ஆனால் செயலியில் என்ன நடக்கிறது என்றால் இந்த இன்ஸ்டிரக்ஷன்கள் ஏற்கனவே ஸ்பெகுலேட் முறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளன மேலும் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இந்த இன்ஸ்டிரக்ஷன்களின் முடிவுகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவே இந்த மாதிரியான தருணத்தில் செயலி என்ன செய்யும் என்றால் ஜம்ப் ஆண் நோ 0 வின் முடிவு கிடைத்தவுடன் ஸ்பெகுலேஷன் சரியானது என்று பொருள் கொள்ளும் செயலி முடிவுகளை மட்டுமே தீர்மானிக்கும் இந்த முடிவுகளை தொடர்ந்து பல்வேறுபட்ட ரெஜிஸ்டர்களான ஆர்0 ஆர்2 முகவரி 2 மற்றும் ஆர்4 முடிவுகளும் உண்மையில் உறுதி செய்யப்படும் எனவே இங்கே நாம் உண்மையில் எதைப் பெறுகின்றோம் என்றால் இந்த வகையான கம்பேர் மற்றும் ஜம்ப் ஆண் நோ ஜீரோ இன்ஸ்டிரக்ஷன்களை செயலியானது ஸ்பெகுலேட் முறையில் செயல்படுத்த முடியும் பின்னர் இந்த வகையான கம்பேர் மற்றும் ஜம்ப் ஆண் நோ ஜீரோ இன்ஸ்டிரக்ஷன்களின் முடிவுகள் பெறப்பட்ட பிறகு இந்த இன்ஸ்டிரக்ஷன்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றது இப்போது ஒருவர் கேட்கும் விஷயம் என்னவென்றால் ஆர்0 ஆர்1 க்கு சமமாக இருக்கும்போது குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுக்கு இது நன்றாக வேலை செய்யும் ஆனால் ஆர்0 ஆர்1 க்கு சமமாக இல்லாதபோது என்ன நடக்கும் ஆர்0 ஆர்1 க்கு சமமாக இல்லாதபோது இதுபோன்ற விஷயங்கள் நடைபெறுகின்றன 0 பிளாக் பூஜ்ஜியமாக அமைக்கப்படும் மற்றும் ஜம்ப் ஆண் நோ 0 லேபிளுக்கு மாற்றப்பட்டு அந்த இன்ஸ்டிரக்ஷன்கள் செயல்படுத்தப்படும் எனவே இந்த நிலையில் 2 பின்வரும் இன்ஸ்டிரக்ஷன்கள் ஸ்பெகுலேட் முறையில் செயல்படுத்தப்பட்டதால் உண்மையில் இந்த ஸ்பெகுலேஷன் தவறானது என்பதையும் இந்த இன்ஸ்டிரக்ஷன்கள் உண்மையில் செயல்படுத்தப்படக்கூடாது என்பதையும் செயலி உணரும் இதன் விளைவாக ஸ்பெகுலேஷன் முடிவுகள் நிராகரிக்கப்பட்டு லேபிளைத் தொடர்ந்து வரும் இன்ஸ்டிரக்ஷன்களிலிருந்து செயல்படுத்தல் தொடர்கிறது எனவே நாம் இங்கே பார்ப்பது என்னவென்றால் ப்ரோக்ராமின் செயல்திறனை இந்த ஸ்பெகுலேஷன் மூலமாக மேம்படுத்த முடியும் எனவே இங்கு செயலி சரியாக செயல்படுத்தப்படும் போது ஆர்0 ஆர்1 க்கு சமமாக இருக்கும்போது செயல்திறன் மேம்படுத்தப்படுகிறது ஏனெனில் ஸ்பெகுலேஷன் அறிவுறுத்தல்கள் உண்மையில் மிக விரைவான விகிதத்தில் உறுதிப்படுத்தப்படுகின்றது மறுபுறம் இங்கு ஆர்0 ஆர்1 க்கு சமமாக இல்லாதது போல ஸ்பெகுலேஷன் தவறாக இருக்கும் அனைத்து ஸ்பெகுலேட் அறிவுறுத்தல்கள் முடிவுகளும் நிராகரிக்கப்பட வேண்டும் மேலும் இங்குசெயல் திறன்களில் சிக்கல்கள் இருக்கும் அனைத்து நவீன செயல்முறைகளும் அவற்றின் செயல்திறனை அதிகரிக்க சரியாக ஸ்பெகுலேட் செய்ய முயற்சிக்கின்றன மற்றொரு நிகழ்வுஅதாவதுஸ்பெகுலேஷனைஇந்த வழியில் உற்று நோக்கினால் அது இவ்வாறு தோற்றமளிக்கின்றது இங்கே நாம் என்ன செய்தோம் என்றால் இந்த ஜம்ப் ஆண் நோ 0 லேபிள் அறிவுறுத்தலுக்கு பதில் டிவைட் ஆர்0 பை ஆர்1என்ற அறிவுறுத்தல் பயன்படுத்தப்படுகின்றது இப்போது சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியும் ஒன்று அவுட் ஆப் ஆடர் மற்றும் ஸ்பெகுலேஷன் ஆகும் இங்கு என்ன நடக்கிறது என்றால் இந்த டிவைட் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பே இந்த டிவைட்க்கு பின் செயல்படுத்தப்படும் செயல்முறைகள் ஸ்பெகுலேஷன் முறையில் செயல்படுத்த பட்டிருக்கலாம் எனவே ஆர்1 0 க்கு சமமாக இருந்தால் இங்கு ஒரு சிக்கல் இருக்கும் அத்தகைய சந்தர்ப்பத்தில் டிவைட் பை ஜீரோ எக்சப்ஷன் ஏற்படுகின்றது என்பதை நாம் அறிவோம் இதன் விளைவாக செயலி ஸ்பெகுலேஷன் செயல்பாட்டை நிராகரிக்க வேண்டும் எனவே இதன் விளைவாக ஆர்1 0 க்கு சமமாக இருந்தால் ஸ்பெகுலேஷன்முறையில் செயல்படுத்தப்படும் அனைத்து செயல்பாடுகளும் நிராகரிக்கப்பட வேண்டும் ஜனவரி 2018 இல் காண்பிக்கப்பட்டது என்னவென்றால் செயலியில் இருந்து ரகசிய தகவல்களைப் பெறஉண்மையில் இது போன்ற அவுட் ஆப் ஆடர் மற்றும் ஸ்பெகுலேஷன் ஆகியவற்றை பயன்படுத்தப்படலாம் எனவே இந்த சிறியகுறியீட்டை கருத்தில் கொள்வோம் இங்கே அதில் உண்மையில் 3 அறிவுறுத்தல்கள் உள்ளன ஒன்று எக்சப்ஷனை ஏற்படுத்துவதற்கான அறிவுறுத்தல் அதற்கு உதாரணம் டிவைட் ஆர்0கமா ஆர்1 மற்றும் ஆர்1 0 க்கு சமமாக இருக்கும் எனில் நமக்கு ஒரு அரேயில் 4096 இருப்பிடத்தில் ஒரு மெமரி அணுகல் இருக்கும் ஒரு சாதாரண செயல்பாட்டில் இந்த இரண்டு அறிவுறுத்தல்களையும் மதிப்பீடு செய்தால் என்ன நடக்கும் என்றால் தூண்டுதல் செய்யப்பட்ட எக்சப்ஷன் காரணமாக ப்ரோப் அரேயில் இந்த மெமரி அணுகல் ஒருபோதும் ஏற்படாது இருப்பினும் ஸ்பெகுலேஷன் காரணமாகவும் செயலியில் இந்த ஸ்பெகுலேட்டிவ் அவுட் ஆப் ஆடர்காரணத்தினால் என்ன நடக்கிறது என்றால்ப்ரோப் அரேயில் 4096 இருப்பிடத் தரவில் ஸ்பெகுலேட்டிவ் முறையில் செயல்படுத்தப்படலாம் அப்பொழுது எக்சப்ஷன் அறிவுறுத்தல் செயல்படுத்தப்படும் போது இதன் விளைவாகப் ப்ரோப் அரேயில் 4096 இருப்பிடத்தில் உள்ள தரவு நிராகரிக்கப்படும் இப்போது இந்த புதிய தாக்குதல்கள் உண்மையில் காட்டியது என்னவென்றால் இதுபோன்ற சந்தர்ப்பத்தில் ஸ்பெகுலேஷன் காரணமாக செயலி முடிவைப் பற்றி விவாதித்திருந்தாலும் ஸ்பெகுலேட்டிவ் செயல்பாடானது செயலியின் நிலைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது முக்கியமாக இந்த மெமரி ஆக்சிஸின் ஸ்பெகுலேட்டிவ் செயல்பாடு அல்லது கேச் மெமரியில் செயலின் நிலைப்பாடு அல்லது பிரான்ச் பிரீடிக்டர் அல்லது மற்றும் பல இதன் காரணமாக அணுகக்கூடிய தரவு மாற்றியமைக்கப்படலாம் எனவே இந்த நிரல் எவ்வாறு இயங்குகிறது என்பதை இந்த குறிப்பிட்ட வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது எனவே நம்மிடம் ஒரு அறிவுறுத்தல்களின் தொகுப்பு ஒன்று உள்ளது அது செயல்படுத்தப்படுகின்றன பின்னர் ஒரு எக்சப்ஷன் உள்ளது மற்றும் இவை உண்மையில் செயலியில் செயல்படுத்தப்படும்போது என்ன நடக்கும் என்றால்இந்த அறிவுறுத்தல்கள் உண்மையில் ஸ்பெகுலேட்டிவ் மற்றும் அவுட் ஆப் ஆடர் வழிமுறையில் செயல்படுத்தப்படும் எனவே எக்சப்ஷனை தொடர்ந்து இந்த அறிவுறுத்தல்கள் இல்லாமல் இந்த வழிமுறைகள் ஸ்பெகுலேட்டிவ் முறையில் செயல்படுத்தப்படலாம் இருப்பினும் இங்கு இருக்கும் எக்சப்ஷன் காரணமாக ஸ்பெகுலேட்டிவ் முறையில் செயல்படுத்தப்பட்ட அறிவுறுத்தல்களின் முடிவுகள் நிராகரிக்கப்படும் இருப்பினும் இங்கு நாம் காண்பது என்னவென்றால் இந்த ஸ்பெகுலேட்டிவ் முறையில் செயல்படுத்தப்பட்ட அறிவுறுத்தல்கள் மெமரி ஆக்சிஸிக்குள் ஒரு சிக்னேச்சர் சிக்னேச்சரைக் கொண்டிருக்கலாம் எனவே உதாரணத்திற்கு இங்கே என்ன நடக்கும் என்றால் ஸ்பெகுலேட்டிவ் முறையில் செயல்படுகின்ற ஒரு மெமரி ஆக்சிஸ் இருக்கும் மற்றும் ப்ரோப் அரேயில் 4096 இருப்பிடத்தில் உள்ள தரவுகுறைந்த அளவிலிருந்து கேச் மெமரியில் லோட் செய்யப்படுகின்றது எனவே இந்த குறிப்பிட்ட வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளவை என்னவென்றால் நீங்கள் பக்க எண்களையும்எக்ஸ் ஆக்சிஸ்ச்சையும் மெமரி அணுகல் நேரத்தையும் பார்த்தால் இந்த மெமரி அணுகல் என்பது ப்ரோப் அண்டர் ஸ்கோர் அரேயில் மெமரி அணுகலை காட்டுகிறது நாம்இங்கே பார்ப்பது என்னவென்றால் ஸ்பெகுலேட்டிவ் முறையில் செயல்படுத்தப்பட்டு அதனால் ஏற்படுகின்ற மெமரி அணுகல் நேரமானதுதரவின் மதிப்புடன் ஒப்பிடுகையில் சற்று குறைவாக இருக்கின்றது ஆகையால் இங்குள்ள எடுத்துக்காட்டில் கட்டப்பட்டுள்ளது என்னவென்றால் இங்கே தரவு 84 இன் மதிப்பைக் கொண்டுள்ளது எனவே 84 வது பக்கத்தில் நாம் காண்பது என்னவென்றால் மெமரி அணுகல் நேரம் மிகக் குறைவு இந்த குறிப்பிட்ட ஸ்லைடில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் வரி 1 இல் ஏற்படுத்தப்பட்ட எக்சப்ஷன் காரணமாகஇந்த வரி 3 ஒருபோதும் செயல்படுத்தப்படவில்லை என்றாலும் செயலியின் மைக்ரோ ஆர்க்கிடெக்சர் நிலை இந்த வகையில்மூன்றாவது வரியில் ஏற்படுகின்ற மெமரி அணுகல் காரணமாக மாற்றியமைக்கப்படுகிறது எனவே மெல்ட்டவுனைப் பார்ப்போம் எனவே இது ஜனவரி 2018 இல் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தாக்குதல் மற்றும் கர்னல் இடத்தின் சில பகுதிகளிலிருந்து ரகசிய தரவை எவ்வாறு படிக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது எனவே தாக்குதல் உண்மையில் எவ்வாறு இயங்குகிறது என்பதற்குள் செல்வதற்கு முன் ஒரு செயல்முறையின் வேர்ச்சுவல் அட்ரஸ் இடத்தைப் பார்க்க வேண்டும் எனவே முந்தைய விரிவுரைகளில் நாம் பார்த்த வேர்ச்சுவல் அட்ரஸ் இடம் இரண்டு கூறுகளைக் கொண்டுள்ளது ஒன்று யூசர் ஸ்பேஸ் எனவே இதில் வழக்கமானகோட் ஸ்டாக் கீப் மற்றும் பிற தரவு பிரிவுகள் இருக்கும் மற்றும் இந்த குறிப்பிட்ட மெமரி இடத்திற்கு மேலே கர்னல் ஸ்பேஸ் இருக்கும் எனவே ரிங் 0 ரிங் 1 ரிங் 2 மற்றும் ரிங் 3 போன்ற பல்வேறு பாதுகாப்பு வழிமுறைகள் நாம் யூசர் பயன்முறையில் இயங்கும்போதுஒரு நிரல் முடியும் செயல்பாட்டின் யூசர் ஸ்பேஸ்சை மட்டுமே கவனிக்க முடியும் என்பதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது மறுபுறம் ஒரு கணினி அழைப்பு செயல்படுத்தப்படும்போது அல்லது நாம் கர்னல் ஸ்பேஸ் அல்லது இயக்க முறைமையில் இயங்கும்போது கர்னல் ஸ்பேஸ் மற்றும் யூசர் ஸ்பேஸ் உள்ளிட்ட முழு வேர்ச்சுவல் அட்ரஸ் இடமும் காணக்கூடியது என்னவென்றால் பொதுவாக 32 பிட் லினக்ஸில் கர்னல் இந்த எல்லை 0xC0000000 இடத்தில் உள்ளது இந்த குறிப்பிட்ட இருப்பிடத்திற்கு மேலே உள்ள எந்த மெமரி முகவரியும் ஒரு கர்னல்ஸ்பேஸ்சுடன் ஒத்திருக்கும் மற்றும் இந்த இருப்பிடத்திற்கு கீழே உள்ள எந்த மெமரி முகவரியும் யூசர் ஸ்பேஸ்சுடன் ஒத்திருக்கும் இப்போது மெல்ட்டவுன் காட்டியது என்னவென்றால் ஒரு எளிய தாக்குதல் மூலம் ஸ்பெகுலேஷன் வழிமுறையால்இந்த குறிப்பிட்ட ஒரு யூசர் ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு வழங்கப்பட்ட அம்சங்கள் அனைத்தும் சுரண்டப்படுகின்றன அதன் மூலமாக யூசர்ஸ்பேஸ் ப்ரோக்ராம் கர்னல் இடத்தின் உள்ளடக்கங்களைப் படிக்க முடியும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஒரு யூசர் ஸ்பேஸ் கர்னல் இடத்தில் இருக்கும் குறியீடு மற்றும் தரவைப் படிக்க முடியும் எனவே தாக்குதல் யூசர் ஸ்பேஸ்சில் இயங்குகிறது என்று நாம் கருதுகிறோம் இந்த இரண்டு வரிகளும் நிரலில் எழுதப்பட்டுள்ளன இதில் முதல் வரியில் இதுபோன்று கட்டப்பட்டுள்ளது ஐ இக்கோவல் டு பாயின்டர்i equal to pointer இங்கே நாம் ஒரு பாயின்டர் வேரியபில் வைத்திருக்கிறோம் இந்த வேரியபில் ஆனது இந்த குறிப்பிட்டஒரு இடத்தை சுட்டிக்காட்டுகிறது இப்போது இரண்டாவது ஸ்டேட்மென்ட்டில் இங்கே காட்டப்பட்டுள்ளது என்னவென்றால் இங்கே இருக்கும் அரேi 256 என்ற இடத்தில் அணுகப்படுகிறது ஆகையால் இந்த இரண்டு செயல்முறைகளின் இறுதி முடிவு என்னவென்றால் இந்த அரேயின் ஒரு பகுதி இந்த வேரியபில் ஐயில் லோட் செய்யப்படுகின்றது எனவே இந்த குறிப்பிட்ட லோட் காரணமாக செயலி கட்டமைப்பு காரணமாக என்ன நிகழும் என்றால் i 256 உடன் தொடர்புடைய அரேயின் உள்ளடக்கங்கள் மெயில் மெமரியிலிருந்து பல்வேறு கேச் மெமரியில் லோட் செய்யப்படுகின்றது மேலும் செயலியில் இடம்பெற்றுள்ளல் ஜெனரல் பற்பஸ் ரெஜிஸ்டர்களிலும் லோட் செய்யப்படுகின்றது எனவே இது இதுபோன்றதாக இருக்கும் இரண்டாவது ஸ்டேட்மென்ட் செயல்படுத்தப்படும்போது i 256 வரிசைக்கு ஒத்த ஒரு குறிப்பிட்ட தொகுதி டிராமிலிருந்து கேச் மெமரிக்கு காப்பி செய்யப்படுகின்றது மேலும் அதனுடன் தொடர்புடைய ஜெனரல் பற்பஸ் ரெஜிஸ்டர்களிலும் காப்பி செய்யப்படுகின்றது இப்போது இதுதான் நிரலின் இயல்பான செயல்பாட்டின் போது நடக்கும் இப்போது நாம் கர்னல் இடத்தை சுட்டிக்காட்டும் ஒரு பாயின்டரை வடிவமைக்கிறோம் என்று சொல்லலாம் எனவே இப்போது முதல் ஸ்டேட்மென்ட்டில் நாம் செய்ய முயற்சிப்பது கர்னல் இடத்திலிருந்து சில உள்ளடக்கங்களை ஐ எனப்படும் இந்த வேரியபிலில் லோட் செய்வதாகும் எனவே கர்னல் இடத்தை ஒரு யூசர் நிலை நிரலிலிருந்து அணுக முடியாது என்பதை நாம் அறிவோம் இப்போது இது ஒரு எக்சப்ஷனல் உண்டாகும் மற்றும் அதனால் நிரலின் செயல்பாடானது நிறுத்தப்படும் ஆயினும் அவுட் ஆப் ஆடர் மற்றும் ஸ்பெகுலேட்டிவ் செயல்பாடு காரணமாக இரண்டாவது ஸ்டேட்மென்ட் ஸ்பெகுலேட்டிவ் முறையில் செயல்படுத்தப்படும் இதன் விளைவாக இந்த ஸ்டேட்மென்ட் இந்த மெமரி இருப்பிடத்தில் இருக்கும் ஐயின் மதிப்பை தெரிந்துகொண்டு ஸ்பெகுலேட்டிவ் முறையில் வரிசை i 256 ஐ அணுகும் எனவே இந்த கர்னல் ஸ்பேஸ் மெமரி இருப்பிடத்தில் இருக்கும் தரவைப் பொறுத்து ஒரு இடத்தில் வரிசை அணுகப்படும் எனவே வரிசையில் இருக்கும் தரவுகளின் ஒரு தொகுதிகேச் மெமரியில் லோட் செய்யப்படுகின்றது இங்கே நாம் கவனிக்க வேண்டியது இப்போது அணுகக்கூடிய தொகுப்பு இப்போது இந்த கர்னல் ஸ்பேஸ் மெமரி இருப்பிடத்தில் உள்ள மதிப்பைப் பொறுத்து அரேயின்அனைத்து இன்டெக்ஸ் மதிப்புகளும் இந்த மெமரியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால்இந்தஇன்டெக்ஸ்ஐ பயன்படுத்தி இந்த மெமரியில் இடம்பெற்ற இந்த பல தொகுப்புகளில் ஒன்றை அணுகக்கூடும் எனவே பொதுவாக என்ன நடக்கும் என்றால் இரண்டாவது செயல்பாட்டின் போது இந்தத் தொகுப்புகளில் எது அணுகப்பட்டது என்பதைத் தாக்குபவர் தீர்மானிக்க முடிந்தால் தாக்குபவர் ஐ இன் மதிப்பு குறித்த சில தகவல்களைப் பெற முடியும் எனவே இதைச் செய்வதற்கு தாக்குபவர் என்ன செய்வார் என்றால்இதுபோன்று பிரைம் மற்றும் ப்ரோப் பயன்படுத்துவார் அதாவது இதைப் பயன்படுத்தி முன்பு எந்த கேச் செட் உண்மையில் பயன்படுத்தப்பட்டது என்பதை தாக்குபவரால் கண்டுபிடிக்க முடியும் தாக்குபவர் அரே வரிசையில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் அணுகத் தொடங்குவார் டேபிளின்முதல்பகுதி கேச்சில் இல்லை என்பதைக் கவனியுங்கள் இதன் விளைவாக கேச் மிஸ்ஸஸ் ஏற்படும் இதன் விளைவாக மெமரி அணுகல் நேரம்அதிகமாக இருக்கும் இதேபோல் தாக்குபவர் இரண்டாவது பகுதியை அணுகினால் அது கேச்சில் கிடைக்காது என்பதால் அது கேச் மிஸ் ஆகிவிடும் மறுபுறம் தாக்குபவர் இறுதியாக இந்த குறிப்பிட்டமெமரி இருப்பிடத்தை அணுகும்போது இந்த குறிப்பிட்ட பகுதி கேச்சில் இருப்பதால் இது ஒரு கேச் ஹிட்டைப் பெறும் இப்போது தாக்குபவர் இந்த குறிப்பிட்ட இருப்பிடத்தின்மெமரி அணுகலுக்காக இந்த குறைந்த செயல்பாட்டு நேரத்தை பயன்படுத்துவார் ஐ இன் மதிப்பு பற்றிய சில தகவல்களை அடையாளம் காணலாம் எனவே கர்னல் இடத்தில் இந்த குறிப்பிட்ட மெமரி இருப்பிடத்தில் என்ன இருந்தது என்பது குறித்த சில தகவல்களை தீர்மானிக்க முடியும் எனவே நீங்கள் மீண்டும் இந்த குறிப்பிட்ட ஸ்லைடைப் பார்த்தால் நாம் பார்க்கும் விஷயம் என்னவென்றால் நாம் 84 மதிப்பைக் கொண்டிருக்கும்போது அது ஒரு செயல்பாட்டு நேரத்தைக் காட்டுகிறது இது அந்த அரே வரிசைக்கான மற்ற எல்லாமெமரி அணுகல்களுடன் ஒப்பிடும்போது கணிசமாகக் குறைவு எனவே வேறுவிதமாகக் கூறினால் அந்த கர்னல்ஸ்பேஸ் நினைவகத்தின் உள்ளடக்கங்கள் 84 மதிப்பைக் கொண்டுள்ளன என்பதை தாக்குபவர் அறிவார் எனவே இந்த எளிய எடுத்துக்காட்டு இன்டெல் செயலியின் அம்சங்களை ஒரு தாக்குபவர் எவ்வாறு கர்னல் ஸ்பேஸ் குறியீடு அல்லது தரவைப் பெறமுடியும் என்பதைக் காட்டியது இந்த இரண்டு ஸ்டேட்மென்ட்களையும்கையாளுவதன் மூலமும் செயலியை ஸ்பெகுலேஷன் முறையில் செயல்படுத்தும்படி கட்டாயப்படுத்தியதன் மூலமும் உண்மையில் மெமரி அணுகல் நேரத்தை மதிப்பீடு செய்வதன் மூலமாக நாம் எது ஸ்பெகுலேஷன் மூலம் செயல்படுத்தப்பட்டது என்பதனை தெரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம்